வணக்கம் எனவே கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் நெட்வொர்க்கு குறித்த பாடத்திட்டத்தில் நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் ஐபி ரூட்டிங் குறித்து நாம் விவாதிக்கும் கடைசி சில பாடங்கள் என்பதால் இன்று அந்த விவாதத்தை தொடருவோம் இன்று நாம் பி பீ ப்ரோடோகால் என்று சொல்லப்படுகின்ற பார்டர் கேட்வே ப்ரோடோகால் குறித்து விவாதிப்போம் முந்தைய விவாதங்களில் நாம் இரண்டு வகை விஷயங்களைப் பற்றி விவாதித்தோம் ஒன்று இண்டிறியர் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் மற்றொன்று எக்ஸ்டிரியர் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் எனவே அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்குள் இருக்கும் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் மற்றும் மற்றொரு ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையே உள்ளது எனவே பி பீ அல்லது பார்டர் கேட்வே ப்ரோடோகால்ஸ் இந்த ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களின் வெளிப்புறம் ஆகும் இது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களில் உள்ள பாக்கெட்களை திசைதிருப்ப உதவுகிறது எனவே ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்களைப் பற்றி விரைவாக பார்த்தோம் என்றால் நாம் அவற்றை எவ்வாறு வரையறுக்கிறோம் இது ஒரு பெரிய ஐபி நெட்வொர்க்கின் தர்க்கரீதியான பகுதி அல்லது முழு இன்டர்நெட் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் பொதுவாக ஒரு நிறுவன கட்டுப்பாட்டிற்குள் ஒரு இன்டர்நெட் பணியைக் கொண்டிருக்கும் அதாவது இது ஒரு நிர்வாகக் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இது ஐ டி கரக்பூர் போன்ற ஒற்றை நிர்வாக அதிகாரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் ஆக இருக்கலாம் இது ஐ டி கரக்பூர் அதிகாரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது அல்லது அந்த விஷயத்தை கையாளும் செல்லால் நிர்வகிக்கப்படுகிறது ஒரு அட்டானமஸ் சிஸ்டதை அதே அமைப்பு அல்லது பிற அமைப்பு பொது அல்லது தனியார் நிர்வகிக்கும் பிற அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுடன் இணைக்க முடியும் வேறுகோணத்தில் கூறினோம் என்றால் நம்முடைய முழு நெட்வொர்க்கும் பல அட்டானமஸ் சிஸ்டம்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது அவை பல நெட்வொர்க்குகளைக் கொண்டிருக்கின்றன மற்றும் ரவுட்டர்கள் உள்ளன அல்லது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களின் முழு தகவல்களையும் கவனித்துக்கொள்கின்றன ஒரு பேக்போன் ஏரியா ரௌட்டர் அந்த வகையான விஷயங்களை கவனித்துக்கொள்ளும் ஆகவே இங்குள்ள ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் உள்ள ஒரு பாக்கெட் வேறு ஏதேனும் ஒரு அட்டானமஸ் சிஸ்டதுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் அது எவ்வாறு வழிநடத்தப்படும் என்பதே நம்முடைய அடிப்படை நோக்கம் எனவே சில இன்டெர்னல் ரூட்டிங் ப்ரோடோகால் இருக்க வேண்டும் இது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களை கவனித்துக்கொள்ளும் மேலும் சில உள்ளன இந்த விஷயங்களை கடந்து செல்லும் ஒரு புரோட்டோகால் இருக்க வேண்டும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இந்த வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்கு இடையில் ஒரு பாதையை நிறுவிய ஒரு பாத் வெக்டர் ப்ரோடோகால் பற்றி நாம் பேசினோம் எனவே இது ஒரு தொடர்ச்சியான அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களின் தொகுப்பாகும் இது பாக்கெட் 1 அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் 6 8 9 10 அல்லது 6 8 9 12 மற்றும் பலவற்றின் மூலம் பயணிக்க வேண்டும் மேலும் பலவற்றையும் டெஸ்டினேஷன் ஆடோனோமோஸ் சிஸ்டதை அடைய வேண்டும் எனவே நாம் என்ன முயற்சி செய்கிறோம் எதைப் பற்றி பேசுகிறோம் ரூட்டிங் ப்ரோடோகால் என்பது ஒரு வகை இன்டிாியா் கேட்வே ப்ரோடோகால் அல்லது ஐ பீ க்கள் அதாவது இன்டிாியா் கேட்வே ப்ரோடோகால் ரவுட்டர்களை ஒரு அட்டானமஸ் சிஸ்டதிற்குள் தகவல்களைப் பரிமாற அனுமதிக்கிறது இந்த நெறிமுறைகளின் எடுத்துக்காட்டுகள் ஓ ஃப் மற்றும் ஆா் பீ இதில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் நெறிமுறை ஓ ஃப் ஆகும் எஸ்டிரியா் கேட்வே ப்ரோடோகால் exterior gateway protocol அல்லது ஈ பீ கள் அவை பாத் வெக்டர் ப்ரோடோகால்களை பின்பற்றுகின்றன மேலும் இது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் முழுவதும் தகவல்களைப் பரிமாற அனுமதிக்கிறது இந்த ஈ பீ அல்லது எஸ்டிரியா் கேட்வே ப்ரோடோகால் பிரபலமான ப்ரோடோகால்களில் ஒன்று இந்த பார்டர் கேட்வே ப்ரோடோகால் அல்லது பி பீ ஆகும் எனவே பி பீநெறிமுறையின் அடிப்படை அம்சம் பற்றி இன்று நாம் விவாதிப்போம் எனவே பி பீ பற்றி நாம் விவாதிக்கும்போது இது ஒரு எஸ்டிரியா் கேட்வே ப்ரோடோகால் exterior gateway protocol அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்கு இடையில் தகவல்களைப் பரிமாறிக்கொள்ள லூப் பிரீ முறையை வழங்குவதற்காக இது முதலில் உருவாக்கப்பட்டது எனவே எந்த லூப்பும் இருக்கக்கூடாது பீ பின்னர் ரூட்டிங் தகவல்களை சரியான முறையில் தொகுத்தல் மற்றும் சுருக்கமாக ஆதரிப்பதற்காக உருவாக்க பட்டுள்ளது எனவே நாம் முழு இன்டர்நெட் அல்லது நெட்வொர்க்குகளின் நெட்வொர்க்கைப் பார்த்தால் இந்த அல்லது ஏதேனும் ஒரு தகவலை ஒரு சிஸ்டதிலிருந்து அல்லது ஒரு நெட்வொர்க்கிலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் பொருட்டு பல நெட்வொர்க்குகள் மற்றும் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களில் மூலம் ஹாப்செய்ய வேண்டும் எனவே இந்த பி பீ யைப் பார்க்க முயற்சிக்கும் அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையே முன்னோக்கி அனுப்ப சில வழிகள் இருக்க வேண்டும் எனவே பி பீ இன் தற்போதுய பிரபலமான பதிப்பு பி பீ 4 ஆகும் இது ஒரு ஐ டி ஸ்டாண்டர்ட் ப்ரோடோகால் அதாவது பி பீ ரவுட்டர்கள் அல்லது பி பீ சாதனங்கள் என அழைக்கப்படும் அனைத்து பி பீ ஆல் செயல்படுத்தபடுகின்ற சாதனங்களும் ஒரு தரநிலையைப் பின்பற்றுகின்றன இது பாக்கெட்களை அதனுடைய வழியில் செல்ல அனுமதிக்கிறது எனவே நாம் பி பீ கூறுகளைப் பார்த்தால் இது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் ஏஎஸ் 1 ஏஎஸ் 2 என்று பார்க்கிறோம் ஒரு சிறப்பு சாதனம் அல்லது விஷயங்கள் அல்லது ரவுட்டர் பிஜிபி ஸ்பீக்கர் என்று அழைக்கப்படுகிறது நாம் அதற்கு வருவோம் விஷயங்களுக்குள் பல நெட்வொர்க்குகள் இருக்கலாம் அட்டானமஸ் சிஸ்டதில் ஓ ஃப் மற்றும் ஆா் பீ எனப்படும் ப்ரோடோகால்கள் உள்ளன அவை அட்டானமஸ் சிஸ்டதிற்க்குள் இருக்கக்கூடும் ஒவ்வொரு அட்டானமஸ் சிஸ்டமும் ஒற்றை நிர்வாகக் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் எந்த ப்ரோடோகாலை பயன்படுத்துவது என்பதை தேர்வு செய்ய நிர்வாகி சுதந்திரமாக உள்ளார் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் பற்றி நாம் பேசியதை மீண்டும் நினைவு கூர்ந்தால் அவை வெவ்வேறு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு பகுதியிலிருந்து அல்லது பகுதி 0 என்பது அல்லது பேக்போன் ஏரியாபோன்ற மற்ற பகுதிகள் உள்ளன இதனால் இந்த பேக்போன் ஏரியா அல்லது இந்த பேக்போன் ஏரியா ரவுட்டர் இந்த முழு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது எனவே அந்த நியமிக்கப்பட்ட ரவுட்டர்கள் தான் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களின் முழு தகவல் தளத்தையும் கவனித்துக்கொள்கிறது மேலும் இப்பகுதியின் அனைத்து போக்குவரத்து ஏரியா பார்டர் ரௌட்டர் வழியாக செல்ல வேண்டும் அல்லது அனைத்து போக்குவரத்தும் அந்த ரவுட்டர் வழியாக செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால்அது சேகரிக்கிறது என்று அர்த்தம் அல்லது முழு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்கள் பற்றிய தகவல்களைக் கொண்டுள்ளது என்று அர்த்தம் இப்போது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் முழுவதும் நமக்கு ஈபி பீ எனப்படும் ப்ரோடோகால் உள்ளது அல்லது அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையில் ஐ பீ எனப்படும் இந்த ப்ரோடோகால் உள்ளது நாம் அந்த விஷயங்களுக்கு வருவோம் எனவே சில கூறுகளைப் பார்ப்போம் எனவே நாம் பார்த்த ஒன்று பி பீ ஸ்பீக்கர் எனவே இது பி பீ ஐ ஆதரிக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு ரவுட்டர் எனவேபி பீ ஐ ஆதரிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சாதனம் அல்லது ரவுட்டர் என்பதை பி பீ ஸ்பீக்கர் என்று நாம் சொல்கிறோம் பீ நெயிபோர்ஸ் அல்லது போ்ஸ் உள்ளன ஒரு ஜோடி பி பீ ஸ்பீக்கர் ரூட்டிங் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அவை போ்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இரண்டு வகையான நெயிபோர்ஸ் இருக்கலாம் நெயிபோர்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம்களுக்குள் அல்லது நெயிபோர்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம்களுக்கு இடையே இருக்கலாம் அதன்படி அட்டானமஸ் சிஸ்டம்களுக்குள் இன்டெர்னல் நெயிபோர்ஸ் அல்லது ஐ பீ ஒரு ஜோடி பி பீ ஸ்பீக்கர்களைக் கொண்டிருக்கும் மேலும் எஸ்ட்டேர்னல் நெயிபோர்ஸ் அல்லது ஈபி பீ அல்லது ஒரு ஜோடி பி பீ நெயிபோர்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களில் வைத்திருக்கிறோம் எனவே நாம் மீண்டும் இந்த படத்திற்கு வந்தால் ஐ பீ உள்ளது இது உள் மற்றும் இவை இரண்டு பி பீ ஸ்பீக்கர் அல்லது இரண்டு ரவுட்டர்கள் இந்த குறிப்பிட்ட அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்குள் n ரவுட்டர்கள் இருக்கக்கூடும் எனவே இவை ஐ பீ மற்றும் இவை ஈபி எனவே ஒரு ஜோடி நெயிபோர்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நாட்களில் இந்த நெயிபோர்ஸ்களை பொதுவாக நேரடியாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கை பகிர்ந்து கொள்கின்றன எனவே அவை நேரடியாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க் காட்சிகள் பீ அமர்வு என்ற கருத்து உள்ளது 2 பி பீ நெயிபோர்ஸ்களை டிசிபி அமர்வு இணைக்கும் ரூட்டிங் தகவல்களைப் பரிமாறிக் கொள்ள இந்த பருவம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் நெயிபோர்ஸ் உயிர்ப்புள்ள செய்திகளை அனுப்புவதன் மூலம் அமர்வின் நிலையை கண்காணிக்கின்றன எனவே அவ்வப்போது உயிர்ப்புள்ள செய்திகளை அனுப்பவும் இதனால் மற்ற அமர்வுகளின் நிலையை கண்காணிக்கவும் எனவே இது ஒருவிதமான பிங்கிங் மற்றும் ஒவ்வொன்றிற்கும் பிறகு அல்லது ஒவ்வொன்றிலும் ஒரு வழக்கமான இடைவெளியில் விளங்குகிறது எல்லா அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்கும் ஒரு AS எண் உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட அட்டானமஸ் சிஸ்டம்ஸையும் தனித்துவமாக வரையறுக்கும் 16 பிட் எண் எனவே இது 16 ஆக இருப்பதால் நாம் பல எண்ணிக்கையிலான எ எஸ் கொண்டிருக்கலாம் பல எ எஸ் ஆகையால் எ எஸ் டூ டு தி பவர் 16 என்று கூறப்படுகிறது இது எ எஸ் பல ரவுட்டர்களை பல நெட்வொர்க்கு ஸோர்ஸ்களை கொண்டுள்ளது என்பதைக் கருத்தில் கொண்டாள் இது மிகப் பெரிய எண்ணிக்கையாகும் இது ஒரு சொல் அல்லது எண் அல்லது எண்களின் எ எஸ் பாதை பட்டியல் என்ற ஒரு கருத்து உள்ளது BGP நெயிபோர்ஸ் நெட்வொர்க் வழியாக வழியை விவரிக்கும் AS எண் அதன் பீர்ஸ் பாதையை தொடர்பு கொள்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் நெட்வொர்க்கிலிருந்து செல்ல விரும்பினால் AS 1 இன் n 1 1 ஐ நெட்வொர்க்கு 6 2 க்கு ஒரு n 6 2 இன் 6 6 என்று சொல்லலாம் நான் சரியாக பின்பற்ற வேண்டிய பாதை என்ன எனவே நான் AS 1 முதல் AS 3 முதல் AS 4 முதல் AS 6 வரை அல்லது வேறு சில பாதைகளின் வகைகளை தொடங்குகிறேன் எனவே இது AS எண்களின் தொகுப்பு அல்லது தொடர்ச்சியான தொகுப்பாகும் இது நெட்வொர்க்ற்குள் ரூட்டிஙை அனுமதிக்கிறது இப்போது நாம் பி பீ போக்குவரத்தைப் பார்த்தால் பொதுவாக இரண்டு வகை போக்குவரத்து உள்ளது ஒன்று உள்ளூர் போக்குவரத்து ஏஎஸ் க்கு உள்ளூர் போக்குவரத்து எனவே இது ஏ ஸில் உருவாகிறது அல்லது முடிவடைகிறது எனவேஸோஸர்ஸ் அல்லது டெஸ்டினேஷன் ஏ ஸில் வசிக்கிறதென்றால் அந்த குறிப்பிட்ட பி பீ அமர்வுக்கான போக்குவரத்து உள்ளூர் போக்குவரத்து என்று நாம் கூறுகிறோம் அதேசமயம் அனுப்பப்படும் போது அது உள்ளூர் போக்குவரத்தில் இல்லை என்றால் அது அனுப்பப்படும் போக்குவரத்து ஆகும் அதாவது பி பீ யின் ஒரே குறிக்கோள் அனுப்பப்படும் போக்குவரத்தின் அளவைக் குறைப்பதாகும் அதாவது இது ஏ ஸில் தோன்றவில்லை அல்லது முடியவில்லை ஆனால் அது இந்த ஏ வழியாக செல்கிறது எனவே வேறு கோணத்தில் சொல்வதென்றால் இது ஒரு போக்குவரத்து இது அந்த ஏ ஸில் ஏற்றப்பட்டுள்ளது எனவே சரியாகச் சொல்வது என்றால் இந்த ட்ரான்சிட் டிராபிக் வகையை குறைக்கக்கூடிய நோக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் எனவே நிறைய ட்ரான்சிட் டிராபிக் உள்ளது என்றாள் நீங்கள் விஷயங்களை அதிகமாக ஏற்றி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நாம் ஏ இன் வகைகளைப் பார்த்தால் பி பீ முதன்மையாக 3 வகை அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களை சரியாக வரையறுக்கிறது ஒன்று ஸ்டப் ஒரு ஸ்டப் ஏ என்பது மற்றொரு ஏ இன் ஒற்றை இணைப்பு ஒரு ஸ்டப் ஏ உள்ளூர் போக்குவரத்தை மட்டுமே சுமக்க முடியும் ஏனெனில் இது ஏ உடனான ஒரு இணைப்பு ஆனால் அது முழுவதும் வேறு ஏ அதாவது இது ஒரு ஸ்டப் இணைப்பு அதாவது உள்ளூர் போக்குவரத்து மட்டுமே உள்ளது ஒரு ட்ரான்சிட் டிராபிக் இல்லை ஒரு மல்டி ஹோம் ஏ எஸ் உள்ளது அது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஏ களுடன் இணைக்கப்பட்டுள்ளது மல்டி ஹோம் ஏ எஸ் கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே அது போக்குவரத்தை அனுப்பாது எனவே ஒரு மல்டி ஹோம் ஏ எஸ் கட்டமைக்கப்படலாம் இது ட்ரான்சிட் டிராபிக் என்று நாம் சொல்வதை கடத்தாது அது கைவிடலாம் அல்லது தடுக்கலாம் மற்றும் அது போன்ற விஷயங்களை செய்யும் ஒரு ட்ரான்சிட் ஏ எஸ்அங்கு உள்ளது ஒரு டிரான்ஸிட் ஏ எஸ் மல்டி ஹோம் ஏ எஸ் போன்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களின் இணைப்பைக் கொண்டுள்ளது ஆனால் உள்ளூர் மற்றும் ட்ரான்சிட் டிராபிக்யை கொண்டுள்ளது அனுப்பப்படும் ட்ரான்சிட் டிராபிக் வகைகளுக்கு கொள்கை கட்டுப்பாட்டை ஏ எஸ் விதிக்கும் எனவே அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் மல்டி ஹோம் ஏ எஸ் அல்லது ட்ரான்சிட்ஏ எஸ் ஆக இருக்கும் எனவே முதன்மையாக அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் மல்டி ஹோம் அல்லது டிரான்ஸிட் ஸ்டப் என்பது அந்த காட்சிகளின் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகவே முதன்மையாக இரண்டு வகையான விஷயங்கள் உள்ளன என்பதை நாம் காண்கிறோம் ஒன்று மல்டி ஹோம் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் இருந்தாலும் அனுப்பப்படுகிறது ஆனால் மல்டி ஹோம் இல் நீங்கள் ட்ரான்சிட் டிராபிக்யை அனுமதிக்கக்கூடாது வகை விஷயங்கள் உள்ளன அங்கு உள்ளூர் போக்குவரத்து மட்டுமே உருவாகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது இவை அனைத்தும் பாத் வெக்டர் என்பதால் கொள்கை இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே போக்குவரத்து விஷயங்களுக்கு மற்றும் அது போன்ற கொள்கைகளை நான் வரையறுக்க முடியும் எனவே முதலில் எந்த வகையான ஏ எஸ் ஸை போக்குவரத்தை மாற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்ற கட்டுப்பாடு இருக்க முடியும் நெட்வொர்க்கு வழியாக டேட்டா பாக்கெட்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் விதிகளின் தொகுப்பான ரூட்டிங் கொள்கை முக்கியமானது என்று சில கருத்துக்கள் உள்ளன அதனால் தான் நாம் ரூட்டிங் கொள்கையைப் பார்க்கிறோம் எனவே பி பீ ப்ரோடோகால்களுக்கு லைட்டிங் கொள்கை வரையறுக்கப்படவில்லை ஆனால் அவை பி பீ சாதனத்தை சரியாக உள்ளமைக்க பயன்படுத்தப்படுகின்றன வேறுவிதமாகக் கூறினால் நான் பி பீ சாதனத்தை உள்ளமைக்கும் போது அந்தக் கொள்கையை அந்த விஷயத்தில் உட்பொதிக்கிறேன் எடுத்துக்காட்டாக ஒரு பி பீ சாதனத்தை உள்ளமைக்க முடியும் இதனால் பல மல்டி ஹோம் அனுப்புவதற்கு செயல்பட மறுக்க முடியும் எனவே இது ஒரு கொள்கை நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த நெட்வொர்க்குகளை மட்டுமே விளம்பரம் செய்வதன் மூலம் இது நிறைவேற்றப்படுகிறது அவை அந்த ஏ ஸை நிறுத்தும் அல்லது தோற்றுவிக்கும் எனவே அந்த ஏ க்கு உள்ளாகவே கட்டுப்படுத்தப்படும் எனவே ஒரு மல்டிஹோம் ஏ எஸ் தடைசெய்யப்பட்ட முகவர் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்கு ஏ எஸ் ரூட்டிங் டிரான்ஸிட் செய்ய முடியும் இது விளம்பரம் மூலமாகவோ அல்லது ரூட்டிங் விளம்பரத்தை டைலரிங் செய்து ஈ பி வபோர்ஸ்க்கு அனுப்புவதன் மூலமாகவோ செய்கிறது வேறு அர்த்தத்தில் அது என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்றாள் அந்த ரூட்டிங் தகவலை மற்ற ஈபிஜிபி ரவுட்டர்களுக்கு விளம்பரப்படுத்தும் போது இது விஷயங்களை ஒரு டைலரிங் செய்கிறது அதாவது இது அதன் கொள்கை முன்னுதாரணத்திற்குள் இருக்கும் வகையில் விஷயங்களை மாற்றியமைக்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை போக்குவரத்திற்கு குறிப்பிட்டஏ எஸ் பாதையைப் பயன்படுத்த ஒரு ஏ எஸ் போக்குவரத்தை மேம்படுத்தலாம் ஸ்ட்ரீமிங் வீடியோவின் போக்குவரத்து அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை போக்குவரத்தை நான் பெறுகிறேன் என்று நான் சொல்வது போல அது ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக சேனலைஸ் செய்யப்பட வேண்டும் என்று அது கூறுகிறது எனவே இது ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக கட்டமைக்கப்படலாம் அல்லது சேனலைஸ் செய்யப்படலாம் எனவே இது போன்ற கொள்கை வகை விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் நெட்வொர்க் லேயர் ரீச்சபிலிட்டி இன்ஃபா்மேசன் பற்றிய கருத்து உள்ளது நெட்வொர்க் லேயர் ரீச்சபிலிட்டி இன்ஃபா்மேசன் என் ஐ என்றும் அழைக்கப்படுகிறது எனவே என் ஐ பி பீ யால் சரியான வழிகளை விளம்பரப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது எனவே நெட்வொர்க் லேயர் இன்ஃபா்மேசன் என்ன என்று அது கூறுகிறது எனவே இது ஒரு டூப்பிள் மூலம் குறிப்பிடப்படும் நெட்வொர்கின் இது நீளம் மற்றும் முன்னொட்டு போன்ற தொகுப்பைக் கொண்டுள்ளது இது ஒரு உதாரணம் போன்ற டூப்பிள் 14 202 சி ஆர் பாதையை இவ்வாறு முன்னும் பின்னுமாக குறிக்கிறது எனவே இது நெட்வொர்க் லேயர் ரீச்சபிலிட்டி இன்ஃபா்மேசன் அதாவது எந்த போர்ட்ஸ் மற்றும் நெட்வொர்க்கின் எந்த டொமைனையும் நீங்கள் சரியாக அணுக முடியும் எனவே இந்த விஷயத்தில் 14 ஸ்லாஸ் விஷயம் பீ தொடர்பாக வழிகள் மற்றும் பாதைகளைப் பார்ப்போம் ஒரு பாதை ஒரு டெஸ்டினேஷனுக்கான பாதையை விவரிக்கும் பண்புக்கூறுகளின் தொகுப்போடு இணைக்கிறது ஐ வடிவமைப்பால் குறிப்பிடப்பட்ட டெஸ்டினேஷன் புதுப்பிக்கப்பட்ட விஷயங்களால் விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த தகவலை பாதையின் தொகுப்பாக பாதை அறிவிக்கிறது எனவே இப்போது நான் ஒரு வழியை எவ்வாறு வரையறுக்கிறேன் என்றால் இது ஏ எஸ் இன் தொகுப்பால் வரையறுக்கப்படுகிறது எஸ் என்பது பாத் பாராமீட்டர்ஸ் ஆல் வரையறுக்கப்படுகிறது மற்றும் அது செல்லும் இடங்களின் டெஸ்டினேஷன் ஏனெனில் இந்த பி பீ ரவுட்டர் வழியாக செல்லும்போது அந்த இடம் எங்குள்ளது என்பதை அந்த என் ஐ வடிவமைப்பில் அறிந்து கொள்ள வேண்டும் இது இவற்றில் செல்கிறது இது அடிப்படையில் இந்த பாதை பண்புக்கூறுகளை சரியான விஷயங்களுடன் எடுத்துக்கொள்கிறது எனவே இதன் மூலம் இது எந்த ஏ எஸ்யை ஹாப்ஸ் செய்யும் இந்த விளம்பரம் இந்த விளம்பரத்திற்காக இருக்கும்போது இந்த புதுப்பிப்பு செய்தி வடிவம் அல்லது புதுப்பிப்பு செய்தி ப்ரோடோகால் பி பீ இல் பயன்படுத்தப்படுகிறது புதுப்பிப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம் வெவ்வேறு வகை பி பீ வடிவங்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் விவாதித்தோம் இப்போது அந்த புதுப்பிப்பு பற்றி மீண்டும் விவாதிப்போம் எஸ்க்குள் ஐ பீ கள் தொடர்புகொள்வதற்கு ஈபி பீ அதாவது எஸ்ட்டேர்னல் பி எனவே நம்மிடம் பி பீ ஈபிஜிபீ ஐ பீ தொடர்பு உள்ளது இறுதியாக இதைச் செய்ய அது வெளிப்புற மட்டுமல்ல என்று நீங்கள் கண்டால் அது நுழைந்தவுடன் அது நெட்வொர்க்களுடன் ஹாப்பிங் செய்து கொண்டே சென்று வேறு சில ரவுட்டர் வழியாக சரியான விஷயங்களுக்குச் செல்லும் பீஇல் வெளிப்புறத்திற்கான பாதைகள் உள்ளன மற்றும் ஓ ஃப்உள்ளன அல்லது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இன்டெர்னல் ப்ரோடோகால்ஸ் ஐ பீ ப்ரோடோகால்ஸ் ஒ எஃப் ஆா் பி ப்ரோடோகால்ஸ்களை இயங்குகின்றன எனவே அவைகளுக்கு இடையே சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் இல்லையெனில் பாக்கெட் போர்வேர்டிங் இருக்காது எனவே பி பீ ஐ பீ செயல்பாடுகளை ஏ எஸ்க்கு உள்ளே மாற்றாது எனவே இது ஒ எஃப் அல்லது ஆா் பீ ப்ரோடோகால்ஸ்களை மாற்றுவது போன்றதல்ல அதற்கு பதிலாக நாம் சொல்வது அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களுக்கு இடையில் தகவல்தொடர்புகளை ஏற்படுத்த ஐ பீ யுடன் ஒருங்கிணைக்கிறது அல்லது ஒத்துழைக்கிறது எனவே உள்ளூர் ஐ பீ வழிகளை சரியாக விளம்பரப்படுத்த ஏ எஸ் க்குள் பி பி பயன்படுத்தப்படுகிறது எஸ் க்குள் அது உள்ளூர் ஐ பீ வழிகளை விளம்பரப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஏ எஸ் க்குள் அதுவே முதன்மையானது இந்த வழிகள் பி பீ பீர்ஸ்மற்ற ஏ எஸ்களுக்கு விளம்பரபடுத்தப்படும் எனவே இது மற்ற ஏ எஸ் இல் உள்ள பி பீ பீர்ஸ்களுக்கு தெரிய வேண்டும் எனவே நாம் தகவல்தொடர்புகளில் பி பீ மற்றும் ஐ பீ இன் பங்கு என்ன என்று பார்க்கிறோம் எனவே பி பீ மற்றும் ஐ பீ இரண்டும் இன்டர்நெட் கேட்வே ப்ரோடோகால்களில் உள்ள பார்டர் கேட்வே ப்ரோடோகால் அதாவது ஓஸ்பிஃப் மற்றும் ஆா் பீ ஆகியவை தகவல்களை ஒரு ஏ எஸ் மூலம் செயல்படுத்துவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன இல்லையெனில் பாக்கெட்கள் எவ்வாறு அனுப்பப்படும் இரண்டு ஜோடிகளுக்கு இடையில் டி பி அமர்வுகளை நிறுவுதல் பி பீ அமர்வை நிறுவுவதற்கு முன் சாதனம் பி பீ சாதனங்கள் தான் என்பதை சரிபார்க்கிறது ரூட்டிங் தகவல் ஒவ்வொரு பீர்ஸ்லும் கிடைக்கிறது எனவே ஒவ்வொரு பி பீ பீர்ஸ் ஈ பீ பீர்ஸ் களிலும் இந்த ஈ பீ பீர்ஸ் நிலையான முறையில் நேரடியாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க் உடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஈ பீ பீர்ஸ் விஷயத்தில் நாம் கடந்த இரண்டு ஸ்லைடுகளில் பார்த்தது என்னவென்றால் இது நேரடியாக இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கை பகிர்ந்து கொள்கிறது இந்த பீர்ஸ்களுக்கு இடையில் ஐ பீ பாக்கெட்கள் ரூட்டிங் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவது சாதாரணமாக நடக்கிறது இது நேரடியாக இணைக்கப்பட்ட விஷயம் பீக்கு ஐ பீ பீர்ஸ் கள் ஏ எஸ்க்கு உள் எங்கு வேண்டுமானாலும் அமைந்து இருக்கலாம் எனவே அவற்றை நேரடியாக இணைக்க தேவையில்லை பீ ஐ பீ யை நம்பியுள்ளது அதாவது ஒரு பீர்ஸ்யை கண்டுபிடிப்பதற்கான இன்டெர்னல் கேட்வே ப்ரோடோகால் பீ பீர்ஸ் க்கு இடையில் அனுப்பப்படும் பாக்கெட்கள் ஒரு ஐ பீ க்கு தெரிந்த வழிகளைப் பயன்படுத்துகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால்ஓ ஃப் அல்லது ஆா் பீ ப்ரோடோகால் எதுவாக இருந்தாலும் அந்த தகவல்களுடன் இருப்பவர்கள் இந்த பி பீ ஆல் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று அறியப்படுகிறது எனவே ஐ பீ ஸ்பீக்கர் போன்ற ஏ எஸ் க்குள் உள்ள முழு மெஷ் பி பீஅமர்வுகள் அதே ஏ எஸ்க்குள் பீர்ஸ் இடையே ஒரு முழு மெஷ் பி பி அமர்வுகளால் நிறுவப்பட்டுள்ளது எனவே இது ஒரு முழுமையான மெஷ்டு பி பி அமர்வுகள் எனவே எல்லோரும் மற்றவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனா் என்று எல்லோருக்கும் தெரியும் எனவே இது ஒரு முழுமையான மெஷ்டு இணைப்பு ஒரு ஐ பீ பீர் இடமிருந்து பி பீ ஸ்பிகர்ஸ் ஒரு புதுப்பிப்பை ஒரு ரவுட்டர் இடம் இருந்த பெறும்போது ஐ பீ ஸ்பீக்கர்கள் புதுப்பிப்பைப் பெறும்போது பெறும் ஸ்பீக்கர் ஈ பி யைப் பயன்படுத்தி வெளிப்புற பீர்களைப் புதுப்பிக்க பிரச்சாரம் செய்கின்றன ஏனெனில் ரிஸிவிங் ஸ்பீக்கர் முழு மெஷ் ஐ பீ அமர்வுகளால் நிறுவப்பட்டிருப்பதாகக் கருதுகிறார் இது மற்ற பி பீ பீர்ஸ்களுக்கு புதுப்பிப்பை பரப்புவதில்லை எனவே இது ஒரு முழு மெஷ் என்பதால் முழு மெஷ் ஐ பீ அமர்வுகளால் நிறுவப்பட்டிருக்கின்றன இது மற்றொன்றுக்கு புதுப்பிக்கப்படுவதில்லை ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட இணைப்பு முறையால் புதுப்பிப்பு கவனிக்கப்பட்டுகிறது என்பது தெரியும் எனவே நாம் விவாதித்த அதே விஷயம் நம்மிடம் பல பி பீ ரவுட்டர்கள் உள்ளன பீ ப்ரோடோகால்ஸ் உள்ளது அவை விஷயம் முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த பி பீ ப்ரோடோகால்ஸ் இந்த பி பீ சாதனம் ஆர் 6 பி பீ ஆர் 1 உடன் இந்த ஐ பீ மூலம் பி பீஆர் 3 க்கு புதுப்பிக்கப்படுகிறது அது போலவே முன்னும் பின்னுமாக செல்கிறது எனவே அதுவே இணைப்புக்கான வழி இப்போது நாம் முன்பு குறிப்பிட்டது போல வெவ்வேறு பி பீ பாக்கெட்கள் வகைகள் என்ன அவை ஓபன் அப்டேட் நோட்டிபிகேஷன் கீப் அலைவ் ஆகியவைகள் ஆகும் எனவே இவை பி பீ களுடன் ஆன பொதுவான நான்கு வகையான பாக்கெட்கள் இந்த செய்தி வகை இரண்டு பீர் முனைகளுக்கு இடையில் ஒரு பி பீ அமர்வை நிறுவுகிறது என்பது வெளிப்படையானது எனவே இதுதான் திறந்த இருக்கும் இரண்டு பீர் முனைகளுக்கு இடையில் ஒரு பி பீ அமர்வை நிறுவுகிறது இந்த செய்தி வகை பரிமாற்றத்தைப் புதுப்பிக்கவும் பி பீ பீர்ஸ் இடையேயான தகவல்களை திசைதிருப்பவும் பி பீ பீர்ஸ் இல் இருக்க வேண்டிய டைபோ உள்ளது எனவே இந்த செய்தி தகவல் தான் புதுப்பிப்பு என்பதன் அடிப்படையில் பி பீ பீர்ஸ்களுக்கு இடையே தகவல்களை ரூட்டிங் செய்கிறது ஒரு பிழை கண்டறியப்பட்டால் இது அறிவிப்பு கொடுக்கும் எனவே ஏதேனும் அசாதாரண சூழ்நிலை இருந்தால் அதற்கு ஒரு அறிவிப்பு தேவைப்படுகிறது கீப் அலைவ் இது பீர்ஸ்யை அடைய முடியுமா இல்லையா என்பதை இது தீர்மானிக்கிறது எனவே இது ஒருவிதமான விஷயங்களைத் தூண்டும் வகை எனவே முதலாவது இரண்டு பி பீ பீா் களுக்கு இடையேயான துவக்கமாகும் மற்றொன்று அப்டேட் பி பீ பீா்ஸ் முழுவதும் ரூட்டிங் தகவல்களை புதுப்பித்தல் மற்றொன்று என்னவென்றால் மீண்டும் ஒரு டைபோ உள்ளது இது இங்கே நோட்டிபிகேஷன் ஆக இருக்க வேண்டும் எனவே மற்றொரு செய்தி நோட்டிபிகேஷன் பிழை ஏற்பட்டால் 'உங்கள் பிழை கண்டறியப்பட்டது" என்ற செய்தியை அனுப்புகிறது பின்னர் மற்றொன்று கீப் அலைவ் இது பீா்ஸ்கள் அடையக்கூடியதா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்க பீா்ஸ்களை அணுகலாம் அல்லது இல்லை என்பதை தீர்மானித்து எச்சரிக்கை செய்யும் அந்த விஷயங்கள் நம்மிடம் உள்ளன இப்போது வெவ்வேறு செயல்பாடுகளைப் பார்த்தால் ஒன்று பி பீ இணைப்பை திறந்து உறுதிப்படுத்துகிறது முதன்மையாக இரண்டு பி பீ பீர்ஸ் இடையில் ஒரு டி பி அமர்வு நிறுவப்பட்ட பின்னர் ஒவ்வொரு ரவுட்டர்களும் நெயிபோர்ஸ்களுக்கு ஒரு திறந்த செய்தியை அனுப்புகிறது பீ இணைப்பைத் திறப்பதும் உறுதிப்படுத்துவதும் இதுதான் நாம் முன்னர் குறிப்பிட்டது போல இணைப்பை நிறுவுகிறது மற்றொன்று பி பீ இணைப்பை பராமரிப்பதால் அது திறந்திருக்கும் அடுத்தது பி பீ இணைப்பை பராமரிப்பதாகும் பீர்ஸ் அடைய முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க பி பீ எந்த போக்குவரத்து அடுக்கையும் உயிர்ப்புடன் வைத்திருக்காது அதற்கு பதிலாக பி பீ செய்தி அவ்வப்போது பீர்ஸ்களிடையே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது குறிப்பிடப்பட்ட காலத்தின் முழு நேரமும் எந்தச் செய்திகளும் பீர்ஸ்யிமிருந்து பெறப்படாவிட்டால் ஒரிஜினடிங் ரவுட்டர் ஒரு பிழை நிகழ்ந்ததாகக் கருதுகிறது இது நிகழும்போது பிழை அறிவிப்பு விஷயங்களுக்கு அனுப்பப்படுகிறது எனவே இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறப்படாத போதெல்லாம் பீா்ஸ் இடையில் எச்சரிக்கை செய்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிலளிக்கவில்லை என்றால் அங்கு ஒரு பி பீ இருப்பதாக நினைக்கிறது பீ பதிலளிக்கவில்லை மேலும் பிழை அறிவிப்பு அல்லது ஒரு பிழை நிபந்தனை உருவாக்கப்பட்டு தகவல் விஷயங்களுக்கு அனுப்பப்படும் ரீச்சபிலிட்டி தகவலை அனுப்புதல் ரீச்சபிலிட்டி தகவல் புதுப்பிப்பு செய்தியால் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது ரீச்சபிலிட்டி தகவல்கள் முதன்மையாக ரூட்டிங் தகவல் என்பதைக் கண்டுபிடிப்பதை நாம் கண்டோம் தகவல் மாற்றம் தகவலில் இருந்தால் அல்லது ரீச்சபிலிட்டி தகவலில் புதுப்பித்தல் இருந்தால் அது புதுப்பிப்பு செய்தியில் உள்ள பீா்ஸ்களுக்கு இடையே பரிமாறப்படுகிறது எனவே புதுப்பிக்கபட்ட செய்தி சாத்தியமான ரவுட்டர்களை விளம்பரப்படுத்த அல்லது சாத்தியமற்ற ரவுட்டர்களை திரும்பப் பெற பயன்படுகிறது அதாவது சாத்தியமான ரவுட்டர்களை விளம்பரப்படுத்துதல் மற்றும் சாத்தியமற்ற ரவுட்டர் களை திரும்பப் பெறுதல் எனவே பிழை நிலைமைகளின் அறிவிப்பு ஒரு பி பீ சாதனம் பிழையைக் கவனிக்க முடியும் ஒரு பீா்ஸ் இணைப்பை பாதிக்கும் பிழை நிலையை கூர்ந்து கவனிக்க முடியும் எனவே அது பதிலளிக்காமல் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிழை நிலைமை ஏற்படலாம் எனவே நிபந்தனைகள் கண்டறியப்படும்போது அறிவிப்பு செய்தி நெயிபோர்ஸ்க்கு அனுப்பப்பட்டுள்ளது செய்தி அனுப்பப்பட்ட பிறகு பி பீ போக்குவரத்து இணைப்பு மூடப்பட்டுள்ளது இதன் பொருள் பி பீ இணைப்பிற்கான அனைத்து வளங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன எனவே அறிவிப்பு அனுப்பப்பட்டதும் சாதனத்தின் குறிப்பிட்ட பி பீ பியருடனான குறிப்பிட்ட இணைப்பு மூடப்பட்டு அந்த விஷயங்கள் சரியான முறையில் வெளியிடப்படுகின்றன என்று ரிஸோஸர்ஸ் கூறுகிறது அதற்காக ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் வெளியிடப்படுகின்றன எனவே ரிமோட் பியருடன் தொடர்புடைய ரூட்டிங் டேபிளின் உள்ளீடுகள் இறுதியாக தவறானவை என்று குறிக்கப்படுகின்றன இது மற்ற பீர்ஸ்களுக்கு அறிவிக்கப்படும் எனவே ஒரு பி பீ ரவுட்டர் அல்லது பீர் சாதனத்துடன் இணைப்பு இருப்பதை நாம் பார்த்தவுடன் இது அறிவிக்கப்பட்டு இணைப்பு மூடப்படுகிறது எல்லா ரிஸோஸர்ஸ்களும் வெளியிடப்படுகின்றன இப்போது இது ஒரு புதிய புதுப்பிப்பைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு புதிய பாதையைக் கண்டுபிடிக்க வேண்டும் அது மற்றொன்றுக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது அல்லது அந்த குறிப்பிட்ட பாதை செல்லாது எனக் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் இது மற்ற பீர்ஸ்களுக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது எனவே அது முக்கியம் எனவே பி பீ தேர்வு போன்ற பிற விஷயங்களும் உள்ளன நாம் விவாதித்தபடி பி பீ ஒரு பாத் வெக்டர் ப்ரோடோகால் எனவே ஒரு பாத் வெக்டரில் பாதைகள் களங்கள் அல்லது மாற்றப்பட்ட கட்டமைப்புகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே பாதை என்பது பண்புகள் மற்றும் விஷயங்களின் வகை அல்லது எந்த டொமைன் வழியாகத் தொடர்கிறது என்பதற்கான தொடர்ச்சியான வழிகளை வரையறுக்கிறது ஒவ்வொரு சாத்தியமான பாதைகளின் டொமைன்களின் எண்ணிக்கையை சரியாக ஒப்பிடுவதன் மூலம் சிறந்த பாதை பெறப்படுகிறது எனவே ஒன்று எத்தனை டொமைன்களைத் ஹாப் செய்ய வேண்டும் வெளிப்புற பாதையை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தக்கூடிய மெட்ரிக்கில் உலகளாவிய ஒப்புதல் இல்லை எனவே அது கடினம் ஆனால் அது முக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு ஏ எஸ் ஸும் பாதை மதிப்பீட்டின் சரியான அளவுகோல்களைக் கொண்டுள்ளன எனவே உலகளாவிய மெட்ரிக் இல்லை ஏனெனில் இது ஒரு பெரிய நெட்வொர்க்குகளின் நெட்வொர்க்கு என்று கூறப்படுகிறது இங்கே பல ஏ எஸ்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு ஏஎஸ்ஸும் உகந்த பாதையை கண்டுபிடிப்பதற்கான சொந்த வழியைக் கொண்டுள்ளன எனவே இது பாதை பண்புக்கூறுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே ஒரு பாதையை விவரிக்கவும் மதிப்பீடு செய்யவும் பல பாதை பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்ற ரூட்டிங் தகவல்களுடன் பீர்ஸ் பாதை பண்புக்கூறுகளை பரிமாறிக்கொள்கின்றன எனவே ஒரு பி பீ ரவுட்டர் ஒரு வழியை அறிவுறுத்தும்போது அது ஒரு பீர்ஸ் வழியை விளம்பரப்படுத்துவதற்கு முன்பு பாதை பண்புக்கூறுகளை சேர்க்கலாம் அல்லது மாற்றலாம் எனவே ஒரு பி பீ ரவுட்டர் இந்த புதுப்பிப்பைப் பெற்றவுடன் விஷயங்களைப் புதுப்பிக்கும்போது அதை பீர்ஸ்களுக்கு அனுப்பும் முன் பாதை பண்புக்கூறுகளை புதுப்பிக்க முடியும் பண்புக்கூறுகளின் சேர்க்கை சிறந்த பாதையைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பயன்படுத்தப்படுகிறது அதாவது நாம் சொல்ல விரும்புவது உங்கள் பாதை இந்த பல ஏ எஸ் களால் வரையறுக்கப்படுகிறது அதாவது இந்த ஏ எஸ் பண்புக்கூறு தொகுப்பால் வரையறுக்கப்படுகின்றன அல்லது கொடுக்கப்பட்ட ஏ எஸ் இன் கொள்கையின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட பாதை மற்றும் இந்த பண்புக்கூறுகள் பயன்படுத்தக்கூடிய மதிப்புகள் உகந்த பாதையை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாம் விவாதித்தபடி பாத் வெக்டர் ப்ரோடோகால்களின் நான்கு பாதை பண்புக்கூறு வகைகள் உள்ளன அவைகளை விரைவாக பார்ப்போம் பாத் வெக்டர் ப்ரோடோகால்களில் நாம் விவாதித்தபடி ஒன்று நன்கு அறியப்பட்ட கட்டாயமாகும் பண்புக்கூறு அனைத்து பி பீ செயல்பாட்டினாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு புதுப்பிப்பு செய்திக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இது நன்கு அறியப்பட்ட மற்றும் கட்டாயமாக நன்கு அறியப்பட்ட விருப்பப்படி உள்ளது இது அனைத்து பி பீசெயல்படுத்தல்களாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இருப்பினும் ஒவ்வொரு செய்தியையும் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை எனவே இது ஒரு டிஸ்கிாிஷன் அல்லது டிஸ்கிாினேடாி ஆப்சனல் இடைநிலை ஆகும் அதாவது ஒவ்வொரு பி பீ செயலாக்கத்திற்கும் இந்த வகை பண்புகளை சரியானதாக அங்கீகரிக்க இது தேவையில்லை அங்கீகரிக்கப்படாத விருப்ப இடைநிலை பண்புக்கூறு கொண்ட ஒரு பாதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெறுமனே பி பீ பீர்ஸ்க்கு அனுப்பப்படுகிறது எனவே இது அங்கீகரிக்கப்படாத விருப்ப பண்புக்கூறுஇடைநிலை பண்புக்கூறு என்றால் அதாவது எந்தவொரு பகுப்பாய்வையும் செய்யாமலே அல்லது எந்தவொரு அழைப்பையும் எடுக்காமலோ அது பீர்ஸ்க்கு அனுப்பப்படுகிறது ஆப்ஷனல் நான் ட்ரான்ஸிட்டிவ்ஒவ்வொரு பி பீ செயல்படுத்தலுக்கும் தேவையில்லை இந்த வகை பண்புக்கூறுகளை அங்கீகரிக்கிறது இந்த பண்புக்கூறுகளை விஷயங்களுடன் அனுப்ப முடியாது என்று புறக்கணிக்க முடியும் எனவே இது விருப்ப இடைநிலை ஆகும் அதாவது இது விருப்பமானது ஆனால் அது அங்கீகரிக்கப்படாமல் போகலாம் ஆனால் அது கடத்தக்கூடும் மற்றொன்று நான் ட்ரான்ஸிட்டிவ் இல் விருப்பமானது மற்றும் அங்கீகரிக்கப்படாவிட்டால் இது புறக்கணிக்கப்படலாம் மற்றும் மறுபக்கத்திற்கு அனுப்பப்படாமல் போகலாம் முந்தைய விரிவுரைக்கு முந்தையதைய விரிவுரையில் நாம் என்ன பார்த்தோமென்றால் இது N1 R1 AS1 என்று நாம் பார்த்தோம் இது குறிப்பிட்ட விஷயங்களின் ரீச்சபிலிட்டி எனவே நாம் பார்க்க விரும்பினால் இங்கிருந்து வரிசையில் N1 R2 N1 R2 AS2 AS1 பாதை மற்றும் அதனால் முன்னும் பின்னுமாக எனவே இந்த R4 இலிருந்து இது AS3 AS2 மற்றும் AS1 என்றும் அடுத்த ரவுட்டர் ரவுட்டர் 3 என்றும் டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கு N1 என்றும் காண்கிறோம் எனவே அடுத்த ரவுட்டர் 3 பின்னர் AS3 AS2 AS1 பின்னர் உங்களிடம் ரவுட்டர் உள்ளது எனவே இவை பாதைகளை வரையறுக்கக்கூடிய வழி மற்றும் வெவ்வேறு நெட்வொர்க்கிற்கு அடுத்த ரவுட்டர் மற்றும் பாதைகள் என்ன என்பதை வரையறுக்கலாம் எனவே 2 விரைவான கருத்து ஒன்று பி பீ அஃகிரிகேஸன் எனவே சி ஆர் மற்றும் பாதை திரட்டலுக்கான பி பீ பதிப்பு நான்கில் ஒரு பெரிய முன்னேற்றம் எனவே இந்த அம்சம் பி பீ பீர்ஸ் ஒரே விளம்பரத்தில் பல தொடர்ச்சியான ரூட்டிங் உள்ளீடுகளை ஒருங்கிணைக்க அனுமதிக்கிறது மேலும் இது பெரிய நெட்வொர்க் பி பீ யின் ஸ்கேலாபிலிட்டியை கணிசமாக மேம்படுத்துகிறது எனவே ஒரே ஒரு பதிவில் தொடர்ச்சியான ரூட்டிங் விளம்பரத்தை என்னால் செய்ய முடியும் அவ்வாறு செய்யும்போது இது அடிப்படையில் விஷயங்களை அளவிட உதவுகிறது பீ கான்பிகிரேசன் என்று மற்றொரு கருத்து உள்ளது எனவே பி பீ ஒரே ஏ எஸ்ஸில் உள்ள அனைத்து ஸ்பீக்கா்ஸ்களையும் ஐ பீ இணைப்புகள் முழுமையாக இணைத்துள்ளன எனவே இது அடிப்படையில் இருந்தால் இது ஸ்கேலாபிலிட்டி சிக்கலை உருவாக்குகிறது இந்த இணைப்பை உருவாக்கும் ஏ எஸ் க்குள் ஏராளமான ஸ்பீக்கா்ஸ் இருந்தால் அது மாறும் என்றால் இந்த இணைப்புகளை உருவாக்குவதும் உடைப்பதும் ஒரு பெரிய சவாலாக மாறும் எனவே நான் வேறுபட்ட துணை வகை ஏ எஸ் களை அல்லது ஏ எஸ் இன் கான்பிகிரேசன் என்று நாம் சொல்வதை வைத்திருக்க முடியும் எனவே ஒரு பி பீ கான்பிகிரேசன் ஒரு ஒற்றை உரிமையை குறிக்கும் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களின் தொகுப்பை உருவாக்குகிறது எனவே ஏ எஸ் 1 ஆனது வெவ்வேறு ஏ எஸ் 1 1 2 வகை விஷயங்களையும் கான்பிகிரேசன் வெளியே இரண்டு பீர்ஸ்களையும் கொண்டிருக்கலாம் இது முழு மெஷ்தேவையை நீக்கி நிர்வகிக்கும் தன்மையைக் குறைக்கிறது ஏனெனில் முழு மெஷ் தேவை இப்போது குறிப்பிட்ட ஏ எஸ் க்குள் அல்லது துணை ஏ எஸ் வகையிலான விஷயங்கள் அல்லது கான்பிகிரேசன் ஆல் பராமரிக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் நிர்வகித்தல் அதிகமாக்கப்படலாம் அல்லது ஸ்கேலாபிலிட்டி எளிதாக்கப்படலாம் எனவே இன்று நாம் பி பீ ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களின் வெவ்வேறு அம்சம் பாதை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது மற்றும் பல விஷயங்களை பார்த்தோம் எப்படி இது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்கிலிருந்து ஒரு பாக்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ஏ எஸ் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்களில் உள்ள மற்ற ஏ எஸ் களுக்கு அனுப்ப உதவுகிறது எனவே அடுத்தடுத்த விரிவுரையில் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் குறித்த நம்முடைய விவாதத்தைத் தொடருவோம் மெதுவாக நாம் மற்ற லேயர்களைப்பற்றி பார்ப்போம் ஒரு டாப் டோவ்ன் அணுகுமுறையைப் நாம் பின்பற்றுவதால் இப்போது TCP IP மாதிரியில் உள்ள மற்ற லேயர்களைப் பற்றி பார்ப்போம் இதன் மூலம் இன்று நம்முடைய விவாதத்தை முடிப்போம்